வணக்கம் இந்த பாடத்திட்டத்தில் நானோ மெட்டீரியல்களைத் தயாரிப்பதற்கான வெவ்வேறு நுட்பங்களைப் பார்த்து வருகிறோம் வழக்கமாக சில குறிப்பிட்ட பயன்பாடு அல்லது சில குறிப்பிட்ட பண்பின் சூழலில் நாம் விசாரிக்க முயற்சிக்கிறோம் எனவே அந்த பண்பின் சூழலில் அல்லது அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த வகையான மாதிரிகளை தயாரிப்பதில் ஏதேனும் சவால்களை உள்ளதா என்பதையும் அந்த மாதிரிகளை எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதையும் எடுத்துரைத்துள்ளோம் எனவே இன்றைய வகுப்பில் நாம் சற்று வித்தியாசமாக ஏதாவது செய்யலாம் பல்க் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் தயாரிப்பதற்கான ஒரு அணுகுமுறையில் நாம் கவனம் செலுத்தப் போகிறோம் உண்மையில் இந்த இயற்கையின் சில திறன்களைக் கொண்ட ஒரு நுட்பத்தை முன்னர் பார்த்தோம் ஆனால் இங்கே நாம் மற்றொரு நுட்பத்தில் கவனம் செலுத்துவோம் இது குறிப்பாக பல்க் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்களை உருவாக்கும் சூழலில் பயன்படுத்தப்படுகிறது எனவே பல்க் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்களை உருவாக்குவதன் அவசியத்தை முதலில் புரிந்துகொள்வது நமது கற்றல் நோக்கங்களாகும் மீண்டும் இது வெவ்வேறு வகுப்புகளில் வித்தியாசமாக சுருக்கமாகத் பேசியிருக்கலாம் ஆனால் இங்கே முழுமையின் பொருட்டு இந்த வகையான பல்க் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்களை கொண்டு வர முயற்சிப்பதில் சில சவால்களைப் பார்ப்போம் பின்னர் இறுதியாக பிளாஸ்மா ஸ்ப்ரே நுட்பம் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட நுட்பம் குறித்து பார்க்கலாம் எனவே இது ஒரு குறிப்பிட்ட நுட்பமாகும் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்களை மொத்த அளவில் ஒரு வகையாக மாற்றுவதை செய்ய உதவுகிறது அதையே நாமும் விரும்புகிறோம் பல்க் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்களை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன சரி முதல் விஷயம் என்னவென்றால் ஒரு அறிவியல் தேவை மற்றும் தொழில்நுட்ப தேவை போன்றது எனவே இது அறிவியல் தேவை விஞ்ஞான தேவை என்னவென்றால் பெரும்பாலும் நாம் மெட்டீரியல் சின்தசிஸ் மற்றும் செயலாக்கத்தை செய்ய விரும்புகிறோம் பின்னர் மெட்டீரியலின் பண்புகளைப் பார்க்க விரும்புகிறோம் மெட்டீரியலின் பண்புகளைப் படிக்க உதவும் பல நுட்பங்கள் எளிதில் கிடைக்கின்றன ஒரே பிரச்சினை என்னவென்றால் அந்த நுட்பங்கள் பல ஆண்டுகளாக உருவாகியுள்ளன அவை பொதுவாக மொத்த மாதிரிகளுக்கு கிடைக்கக்கூடிய நுட்பங்கள் மற்றும்மொத்த மாதிரிகளுக்கு அவை மிகவும் பொருத்தமானவை எனவே இதுதான் இங்குள்ள பிரச்சினை சந்தையில் அல்லது நமது ஆய்வகங்களில் எளிதில் கிடைக்கக்கூடிய நுட்பங்கள் உள்ளன அதன் நோக்கம் பொதுவாக மொத்த மாதிரிக்கானது அது எந்தவொரு பன்பாகவும் இருக்கலாம் இது நாம் ஏற்கனவே பார்த்த பல வகையான பண்புகளாக இருக்கலாம் வேறு சில பண்புகளை இந்த வகுப்பில் இதுவரை நாம் பார்த்ததில்லை ஆனால் எப்போதுமே இந்த நிலைமை நமக்கு இருக்கிறது எனவே நாம் திடீரென்று ஒரு நானோ பொருளை உருவாக்கியுள்ளோம் என்றும் ஒரு நானோ பொருளின் மிகச் சிறிய மாதிரியை உருவாக்கியுள்ளோம் என்றும் சொன்னால் நமது ஆய்வகத்தில் அந்த நுட்பம் கிடைத்தாலும் கூட நம்மிடம் இருக்கும் கருவி நமக்குத் தெரியாது இந்த குறிப்பிட்ட மாதிரியை ஆராய வேண்டும் ஏனெனில் மாதிரி அளவு மிகவும் சிறியது மேலும் ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாமெட்ரியில் இருக்க வேண்டும் என்று விரும்பலாம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் கருவி சில உணர்திறனைக் கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டாக இது ஒரு சுமையின் அடிப்படையில் வைக்க முடியும் என்று சொல்லலாம் எனவே பல நியூட்டன் சுமை வைக்கலாம் மேலும் குறைந்தபட்சம் அது வைக்கக்கூடிய சுமைக்கு குறைந்தபட்ச மதிப்பும் அதை வைக்கக்கூடிய அதிகபட்ச சுமை மதிப்பும் இருக்கும் ஆகையால் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்க வேண்டும் அதனால் அந்த சுமை அழுத்தத்தின் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு ஒத்திருக்கும் எனவே நாம் ஒரு இயந்திர சோதனை செய்யலாம் எனவே இப்போது அந்த மாதிரியின் அளவு நம்மிடம் இல்லை என்று சொன்னால் 1 மில்லிமீட்டர் முதல் அரை மில்லிமீட்டர் வரை ஒரு மாதிரி மட்டுமே நம்மிடம் உள்ளது பின்னர் அடிப்படையில் நம்மிடம் மாதிரி இருந்தாலும் நுட்பம் இருந்தாலும் அளவீடு செய்ய முடியாது எனவே அது ஒரு பிரச்சினை எனவே மக்களுக்கு இருக்கும் விருப்பங்களில் ஒன்று புதிய நுட்பங்கள் புதிய கருவிகள் மற்றும் நுட்பங்களைக் கொண்டு வருவது எனவே ஒரு அணுகுமுறை என்னவென்றால் நானோ பொருள்களைக் கையாள புதிய கருவிகளையும் புதிய நுட்பங்களையும் உருவாக்க வேண்டும் ஆனால் இங்கே ஒரு சிக்கல் உள்ளது எனவே நிறைய பணம் செலவழிக்க வேண்டும் அதே நுட்பத்தின் பல பதிப்புகளை நாம் வைத்திருக்கப் போகிறோம் எனவே அதன் கடினத்தன்மை சோதனை கருவியை கையாளும் அளவைப் பொறுத்து கடினத்தன்மை சோதனை கருவியின் இரண்டு அல்லது மூன்று வெவ்வேறு பதிப்புகளைப் பெறக்கூடியது ஒரு கடத்துத்திறன் அளவீட்டு யூனிட் மீண்டும் பல மாதிரி ஹோல்டர்களை கொண்டிருக்கும் எனவே மாதிரியின் அளவைச் சோதிக்க உள்கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் மாதிரி அளவு சிறியது மற்றும் மாதிரி உருவளவு சிறியது எனவே ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தில் இது சிறிய அளவிலான நானோ மாதிரிகள் நானோகிரிஸ்டலின் மாதிரிகளுடன் பணிபுரிந்தால் அது சிரமமாக இருக்கும் ஆகையால் அதிலிருந்து சற்று பெரிய அளவிலான மாதிரியை உருவாக்க வேண்டும் ஆனால் இந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் யூனிட் கொண்ட ஒரு மாதிரி என்றால் நாம் ஏற்கனவே ஆய்வகத்தில் உள்ள நுட்பங்களைப் பயன்படுத்தி அந்த மாதிரியின் சில அறிவியல் சோதனைகளைச் செய்யலாம் இப்போது இது புதிய கருவிகளை வாங்குவதன் அவசியத்தைப் பற்றியது மட்டுமல்ல இது முடிவுகளின் ரிப்பீட்டபிலிடியய் பற்றியது இது தரவை ஒப்பிடுவது பற்றியும் ஆகும் எனவே நாம் ஒரு மேக்ரோகிஸ்டலின் மாதிரியில் ஒரு சோதனை செய்ய முடியும் மைக்ரோ கிரிஸ்டல் மாதிரியில் ஒரு சோதனை செய்ய முடியும் நானோகிரிஸ்டலின் மாதிரியில் அதே இயக்க நிலையில் அதே பொருத்தத்தில் அதே சோதனையை செய்ய விரும்புகிறோம் தரவை ஒப்பிடும் போது நமக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது தரவை ஒப்பிடும் போது நம்மிடம் இருக்கும் எந்த கருவி விளைவும் இல்லை என்று அதிக நம்பிக்கை உள்ளது இது ஏதோ ஒரு அர்த்தத்தில் நாம் தவறவிட்ட கருத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது அது இப்போது நானோகிரிஸ்டலின் மாதிரியின் தரவை மறைக்கிறது எனவே நானோகிரிஸ்டலின் மாதிரிகள் இருப்பதற்கு இது ஒரு முழுமையான விஞ்ஞான ஆய்வுக்கு உதவுகிறது அவை பெரிய அளவிலான மாதிரிகளுக்கான கருவிகளிலும் சோதிக்கப்படலாம் எனவே விஞ்ஞான செயல்பாட்டின் கண்ணோட்டத்தில் பல்க் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரிகளை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது இது ஒரு தொழில்துறை செயல்பாடு பயன்படுத்தக்கூடிய தயாரிப்புகளை உருவாக்குவது ஒரு தொழில்துறை அல்லது தொழில்நுட்ப செயல்பாடு மற்றும் மீண்டும் அங்கேயும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது நாம் ஆய்வகத்தில் எதையாவது சோதித்து இருந்தாள் அந்த குறிப்பிட்ட கலவையின் நானோகிரிஸ்டலின் பதிப்பு குறிப்பிட்ட படிக அமைப்பு சில சுவாரஸ்யமான பண்புகளை வழங்குகிறது மேலும் இதை நாம் சிலவற்றில் பயன்படுத்த விரும்பினோம் என்று சொன்னால் இதை ஒரு டிரில் பிட்டில் பயன்படுத்த விரும்பினோம் என்று சொன்னால் அல்லது நாம் செய்த சில நட்டு மற்றும் போல்ட் ஏற்பாட்டில் இதைப் பயன்படுத்தலாம் நாம் உருவாக்கும் ஒரு காட்சியின் விளிம்புக்கு அதைப் பயன்படுத்தலாம் எந்தவொரு விஷயமும் விண்கலத்திற்கான வெப்பக் கவசமாக இருக்க வேண்டும் எந்தவொரு பயன்பாடுகளும் அவை அனைத்தும் மேக்ரோஸ்கோபிக் பயன்பாடுகள் நம்மிடம் நமது கையில் ஏதேனும் ஒன்றை வைத்து பிடித்திருக்கிறோம் அதை வளைக்கிறோம் அதை ஏதோ ஒரு இடத்தில் வைக்கிறோம் நாம் செய்கிற பல விஷயங்கள் மேக்ரோஸ்கோபிக் எனவே நானோ அளவிலான சில பண்புகளை நாம்பார்த்திருந்தால் மீண்டும் அது உதவாது ஆனால் நாம் ஒரு பெரிய அளவிலான கட்டமைப்பை உருவாக்க முடியாது அது ஒரு பெரிய வெளிப்புற ஒட்டுமொத்த பரிமாண அளவாக இருந்தாலும் சரி ஆனால் நாம் அதை நுண்ணோக்கியில் பார்த்தால் அதன் உள்பகுதியில் நானோ கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவே பல்க் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்களை ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தில் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகளிலிருந்து உருவாக்க மிகவும் வலுவான தேவை உள்ளது எனவே இதில் உள்ள சவால்கள் என்ன இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் நாம் ஏன் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டும் சரி முதல் விஷயம் மேற்பரப்பு கலவையின் கட்டுப்பாடு எனவே இது ரியாக்ட்டிவிடியுடன் செய்ய வேண்டியது ஒவ்வொரு முறையும் நாம் படிக அளவைக் குறைக்கும்போது கிரைன் எல்லைகளில் நிறைவுறாத பிணைப்புகளின் எண்ணிக்கையை அதிக கிரைன் எல்லைகளாக அதிகரிக்கிறோம் எனவே இன்னும் முழுமையற்ற அல்லது டேங்லிங் பிணைப்புகள் கிடைக்கிறது ஆகையால் இயற்கையில் எந்த நானோகிரிஸ்டலின் பொருளும் மிகவும் ரியாக்டிவ் ஆக இருக்கும் எனவே குறிப்பாக சிந்தசிஸ் செயல்பாட்டின் போது கூட வெப்பநிலை நிலைமைகளின் கீழ் இருக்கலாம் அங்கு அது பல்வேறு கூறுகளுடன் எளிதாக செயல்பட முடியும் நாம் ஒரு குறிப்பிட்ட கலவையின் மொத்தப் பொருளை உருவாக்க முயற்சிக்கும் சூழ்நிலையை உருவாக்கலாம் ஆனால் உருவானது வேறு சில கலவையின் பல்க் மெட்டீரியல் ஒருவேளை ஒரு ஆக்சைடு அடுக்கு கிடைத்திருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் நடந்திருக்கலாம் எனவே மேற்பரப்பு கலவையை கட்டுப்படுத்துவது என்பது நானோகிரிஸ்டலின் கட்டமைப்பைக் கொண்டிருக்கும்போது எதிர்கொள்ளும் ஒரு சவாலாகும் நாம் மேக்ரோகிரிஸ்டலின் கட்டமைப்பில் மைக்ரோ கிரிஸ்டலைக் கொண்டிருக்கும்போது துகள்களுக்கு இடையிலான எல்லைகள் மீண்டும் அதே பிரச்சினை நாம் தொடர்ச்சியான எல்லைகளை விரும்புகிறோம் மேலும் நாம் தொகுப்புக் கட்டுப்பாட்டை விரும்புகிறோம் எனவே துகள்களுக்கு இடையிலான பிணைப்பு மிகவும் வலுவாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே இது ஒரு தொடர்ச்சியான பொருளைப் போலவே வருகிறது ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும் மேலும் அந்த எல்லையில் ஒரு ஆக்சைடு அடுக்கை நாம் விரும்பவில்லை எனவே இது தொடர்ச்சியை கொண்ட ஒரு சூழ்நிலை எனவே இது மாதிரிக்கு ஒரே மாதிரியானது எந்தவொரு அறிவியல் செயல்முறையில் எத்தனை மாதிரிகளை சோதித்தோம் என்று நாம் பொதுவாகச் சொல்கிறோம் நாம் சோதித்த 5 மாதிரிகள் நம்மிடம் உள்ளதா அந்த 5 மாதிரிகள் தொடர்பாக நம்மிடம் யரர் பார் இருக்கிறதா ஸ்டாண்டர்டு டிவியேஷன் என்றால் என்ன நாம் சோதித்த பண்பின் அடிப்படையில் நிலையான விலகல் என்ன எனவே இது ஒரு தேவை இது அந்த மாதிரியில் ஒரு குறிப்பிட்ட சீரான தன்மையைக் குறிக்கிறது ஆகையால் நாம் ஒரு மாதிரியின் சிறிய அளவை உருவாக்கினோம் என்றால் நாம் இன்று உருவாக்கிய சிறிய அளவு நாளை நாம் செய்த சிறிய அளவிலிருந்து சற்று வித்தியாசமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது எனவே அதன் சீரான தன்மை ஒரு சவாலாக மாறும் நாம் அதிகமாக்கும் சிறிய மாதிரி அந்த மாதிரியின் சுற்றுப்புறங்களின் விளைவு சாத்தியமான விளைவு ஆகும் எனவே மிக உயர்ந்த அளவிலான கட்டுப்பாடு தேவைப்படுகிறது எனவே இது ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்திலிருந்தும் தொழில்நுட்ப கண்ணோட்டத்திலிருந்தும் முக்கியமானது நாம் வைக்கும் ஒவ்வொரு முறையும் சில கருவிகளை கதவுக்கு வெளியே குறிக்க வேண்டும் சில கூறுகளை கதவுக்கு வெளியே வைத்து சில சாஃப்ட் ஒரு ஆட்டோமொபைல் பகுதியில் எங்காவது பயன்படுத்தப்படுகிறது தோல்வி விகிதம் இது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும் மேலும் மாதிரி மாறுபாட்டிற்கான மாதிரி மிகச் சிறியதாக இருந்தால் மட்டுமே நாம் செய்ய முடியும் நாம் உருவாக்கும் மாதிரி ஒத்ததாகவோ அல்லது ஒத்ததாகவோ இருக்கும் என்பதில் அதிக அளவிலான நம்பிக்கையுடன் அந்த மாதிரியில் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கலாம் எனவே சீரான தன்மை மீண்டும் முக்கியமானது நாம் நானோ அளவிற்குச் செல்லும்போது கடினமாகிவிடும் இது போரோசிட்டியின் சிக்கலும் கூட எனவே நாம் நன்றாக பொடிகளை உருவாக்கினோம் என்றால் மேலும் பல முறை நானோ மெட்டீரியல் சின்தசிஸ் செயல்முறை உதவும் உங்கள் தொடக்கத்தில் நன்றாக பொடிகளாக இருந்தால் முடிவில் அது போன்ற நல்ல பொடிகள் கிடைக்கும் பின்னர் நானோகிரிஸ்டலின் அளவில் ஏதாவது ஒன்றைப் பெறுவது ஒப்பீட்டளவில் எளிதானது நாம் சின்டரிங் செய்து பெரிய அளவிலான தயாரிப்பை உருவாக்க மெல்லிய பவுடர்கள் மிகச் சிறந்ததாகும் ஆக்சைடு உருவாக்கம் போன்ற பிரச்சனை பற்றி நாம் ஏற்கனவே பேசியுள்ளோம் ஆனால் இன்னும் குறிப்பாக போரோசிட்டியைக் கொண்டிருக்கலாம் அதாவது நாம் ஒருபோதும் 100 தியரட்டிகள் அடர்த்தியை எட்ட மாட்டோம் என்பதை மையமாகக் கொண்டு நியாயமான ஒரு பிட் செய்ய வேண்டும் நாம் அதை அணுகத் தொடங்குவோம் ஆனால் சில போரோசிட்டி இருக்கலாம் இது அழுத்த கான்சன்ட்ரேட்டராக செயல்படும் மேலும் இது பண்புகளை பாதிக்கும் இது மற்றொரு பிரச்சினை நானோ கிரிஷ்டலைன் நுண் கட்டமைப்பைக் கொண்ட ஒரு மேக்ரோஸ்கோபிக் மாதிரியை உருவாக்க முயற்சிக்கும் போது இவை அனைத்தும் சிக்கல்களாக உருவாகின்றன அதாவது நானோ கிரிஷ்டலைன் ஸ்ட்ரக்சர் அதற்குள் இருக்கிறது எனவே இதைச் செய்ய பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம் வெற்றிட பிளாஸ்மா ஸ்பிரேயிங் நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது எனவே தெர்மல் ஸ்பிரேயிங் நுட்பம் எனப்படும் நுட்பங்களின் தொகுப்பின் ஒரு பகுதியாகும் எனவே தெர்மல் ஸ்பிரேயிங் என்பது ஒரு நுட்பமாகும் இது அடிப்படையில் மிகப் பெரியது எனவே வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய விற்பனையாளர்கள் ஏற்கனவே உள்ளனர் என்று நான் சொல்கிறேன் இந்த செயல்முறையை செய்யும் ஒரு இயந்திரம் அல்லது கருவி வெற்றிட பிளாஸ்மா ஸ்பிரேயிங் செயல்முறை அல்லது தெர்மல் ஸ்பிரேயிங் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது எனவே அறைகள் உண்மையில் பெரியவை அதாவது அது பெரியது அல்லது இன்னும் பெரியது மற்றும் அறைக்குள் நாம் விரும்பும் செயல்முறையை அமைக்கலாம் மேலும் நாம் பெறும் மாதிரிகள் அல்லது நாம் எளிதாகக் கையாளக்கூடிய மாதிரிகள் மற்றும் பல எனவே பொதுவான யோசனை என்னவென்றால் நாம் ஒரு பிளாஸ்மாவைப் பயன்படுத்துகிறோம் பிளாஸ்மா ஒரு வாயு மற்றும் ஒரு அனோட் மற்றும் கேத்தோடைப் பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது மேலும் ஒரு பிளவு உள்ளது இதன் மூலம் பிளாஸ்மா உருவாக்கப்பட்ட அந்த பகுதியிலிருந்து வெளியே செல்கிறது எனவே பிளாஸ்மா உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி உள்ளது அங்கிருந்து அது ஒரு பிளவு மூலம் யூனிட்டில் இருந்து வெளியே செல்கிறது மேலும் அந்த பிளவுக்கு மிக நெருக்கமாக அந்த பிளவில் தூள் வழங்கினால் அந்த பிளாஸ்மா அந்த தூளை அதனுடன் இழுத்து முன்னோக்கி நகர்கிறது மேலும் அதை நாம் எடுக்கலாம் மற்றும் வழக்கமாக பிளாஸ்மாவில் எட்டப்படும் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும் பின்னர் உருவாக்கப்படும் வேகம் மிகப் பெரியது நாம் அதை சுருக்கமாகக் காண்போம் பின்னர் அது சென்று சில இலக்கில் மோதுகிறது அந்த இலக்கில் மாதிரி உருவாகிறது இது அடிப்படை யோசனை எனவே ஒரு பிளாஸ்மா துப்பாக்கி உள்ளது இது திட்டவட்டமாக இது போல் தெரிகிறது எனவே நம்மிடம் இங்கே ஒரு அமைப்பு உள்ளது இது கேத்தோடு மற்றும் மற்றொரு எலக்ட்ரோடு உள்ளது இது அனோட் ஆகும் எனவே நடுவில் ஒரு பிளவு உள்ளது அதை நாம் இங்கே பார்க்கலாம் பின்னர் இங்கே ஒரு சிறிய பிளவு உள்ளது இது வெளிப்புறமாக இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது அடிப்படையில் தூள் வழங்குதல் அவர்கள் அதை ஃபீட்ஸ்டாக் என்று அழைக்கிறார்கள் அல்லது துகள் போன்ற ஒரு பொருளை இந்த யூனிட்டுக்கு வழங்கப்படுகிறது ஒரு வாயு உள்ளே அனுப்பப்படுகிறது அது இந்த பகுதிக்கு அனுப்பப்படுகிறது இந்த யூனிட் முழுவதும் எரிவாயு உள்ளே வருகிறது இந்த யூனிட் முழுவதும் நாம் குளிரூட்ட வேண்டும் இது பாயும் நீர் இது நிலையான நீர் அல்ல ஆனால் நம்மிடம் குளிரூட்டும் முறைகள் உள்ளன நம்மை சுற்றிலும் குளிரூட்டும் அமைப்புகள் உள்ளன எனவே இது எல்லாம் சூழப்பட்டுள்ளது நாம் ஒரு குறுக்குவெட்டைப் பார்க்கிறோம் எனவே நீர் உண்மையில் பாய்கிறது அது என்னவென்று உங்களுக்குக் காண்பிக்கிறேன் பின்னர் இந்த முழு விஷயமும் ஏதோவொரு வகையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே அது பிளாஸ்மா துப்பாக்கி இப்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த தூள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது மேலும் நம்மிடம் உருவாக்கப்பட்ட இந்த பிளாஸ்மா உள்ளது அது முன்னோக்கி செல்கிறது எனவே பிளாஸ்மா முன்னோக்கி நகர்கிறது அது இந்த துகள்களையும் அதனுடன் எடுத்துச் செல்கிறது மற்றும் அவை வெளியே வரும்போது துகள்கள் உருகும் பின்னர் உருகிய துகள்கள் அந்த பிளாஸ்மாவுடன் செல்கின்றன பின்னர் இங்கே ஒரு இலக்கு அல்லது சப்ஸ்டிரேட் உள்ளது இதன் மீது நாம் பிளாஸ்மா வழியாக அனுப்பும் துகள்கள் டெபாசிட் செய்யத் தொடங்குகின்றன எனவே அவை இங்கே டெபாசிட் ஆகின்றன இதுதான் இங்கு நடக்கும்டெபாசிட் செயல் எனவே இந்த டெபாசிட் இங்கே நடக்கிறது இதுதான் அமைப்பு இது பொதுவான அமைப்பு பல்வேறு வணிக விற்பனையாளர்களால் அவர்களின் அமைப்பு எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதைப் பற்றிய விரிவான படங்கள் உள்ளன ஆனால் பொதுவாக இது சம்பந்தப்பட்ட பகுதிகளின் தொகுப்பாகும் இதுதான் இங்கே வெற்றிடத்தை மேலே கூறுகிறது இதன் பொருள் என்னவென்றால் இந்த முழு யூனிட் என்னவென்றால் நான் இங்கே உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இது சப்ஸ்டிரேட் கேத்தோடு அனோட் இவை அனைத்தும் இந்த தூள் சப்ளை செய்யும் ஒரு பெரிய அறைக்குள் இருக்கிறது மற்றும் அந்த அறையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது எனவே முதலில் நாம் அறையில் மிகக் குறைந்த அழுத்தத்தை செலுத்துவதன் மூலம் தொடங்கலாம் அந்த அறையிலிருந்து காற்றின் இருப்பு ஈரப்பதம் ஆகியவற்றை அகற்றலாம் மற்றும் பின்னர் ஓரளவு ஆர்கான்னை மீண்டும் நிரப்பவும் ஆர்கான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் குறைந்த அழுத்தத்தில் தான் இருக்கிறது அது ஆர்கானால் சிறிது நிரப்பப்பட்டிருக்கிறது மேலும் அந்த வளிமண்டலத்தில்தான் நாம் இந்த பிளாஸ்மா அடிப்படையிலான படிவு செயல்முறையைச் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த சப்ஸ்டிரேட் மெதுவாக சுழலும் எனவே வழக்கமாக சப்ஸ்டிரேட் ஒருவித உருளை வடிவத்தில் இருக்கும் நாம் அதை சுழற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த தெளிப்பு அந்த சப்ஸ்டிரேட் மேற்பரப்பில் ஏற்படும் நாம் ஒரு சில மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு நியாயமான தடிமனான தெளிப்பை உருவாக்கலாம் அதிலிருந்து மாதிரிகளை வெட்டலாம் எனவே இது சில மில்லிமீட்டர் தடிமன் பின்னர் பல சென்டிமீட்டர் உயரம் மற்றும் சில மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட மாதிரி எனவே இது நாம் எளிதாகக் கையாளக்கூடிய ஒரு மாதிரி மற்றும் நாம் அப்படி ஏதாவது செய்ய முடியும் அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நிகழ்வுகளுடன் தொடர்புடையவை அவை இந்த பிளாஸ்மா ஸ்பிரயிங் செயல்முறையுடன் தொடர்புடையவை எனவே முதலாவது குளிரூட்டும் வீதம் இயற்கையாக பிளாஸ்மா எவ்வாறு உருவாகிறது என்பது உண்மையில் மிக உயர்ந்த வெப்பநிலையை அடைகிறது நாம் 10000 முதல் 15000K வரை பார்க்கிறோம் எனவே 10000 முதல் 15000K என்பது பிளாஸ்மாவில் அடையும் வெப்பநிலை எனவே இயற்கையாகவே அங்கு வரும் எந்த துகள்களும் கிட்டத்தட்ட உடனடியாக உருகும் எனவே சில போட்டி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம் அதனால் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி நாம் குறைந்தபட்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவே ஏன் சில தடைகள் உள்ளன என்பதையும் இந்த தடையை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் சூரியனின் மேற்பரப்பை குறிப்பாக வைத்துப்பார்த்தால் பிளாஸ்மாவின் சுடர் சுமார் 10000 முதல் 15000 K ஆகும் எனவே மேற்பரப்பு சுமார் 6000ºK ஆகும் தோராயமாக 6000K என்பது நாம் சூரியனின் மேற்பரப்பில் தேடும் ஒன்று எனவே ஆய்வகத்தில் அடையும் பிளாஸ்மாவின் வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பை விட அதிகமாக இருக்கும் எனவே இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பின்னர் மாதிரி வளர்ந்து வரும் சப்ஸ்டிரேட் வெப்பமடையக்கூடும் ஏனென்றால் நாம் அதை அதிக வெப்பநிலையில் உள்ள ஒன்றை சூடாக்குகிறோம் எனவே மாறாமல் அந்த சப்ஸ்டிரேட் குளிர்விக்கப்படுகிறது எனவே மக்கள் பொதுவாக திரவ நைட்ரஜனைப் பயன்படுத்துவதற்கு சப்ஸ்டிரேட்டை குளிர்விக்க வேண்டும் மெதுவாக பாயும் திரவ நைட்ரஜன் மிகக் குறைந்த அளவு சப்ஸ்டிரேட்டை குளிர்விக்க வைக்கிறது எனவே நாம் திரவ நைட்ரஜனை மைனஸ் 196ºC அல்லது சுமார் 70ºK இல் பார்க்கிறோம் எனவே நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் 70ºK என்பது வெப்பநிலையாகும் எனவே அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் 6000K இலிருந்து மன்னிக்கவும் 10000K லிருந்து செல்கிறோம் இது சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலை 10000 முதல் 15000K வரை இரு மடங்கிற்கும் அதிகமாகும் எனவே சூரியனின் மேற்பரப்பின் வெப்பநிலையை அந்த வெப்பநிலையிலிருந்து கிட்டத்தட்ட இரு மடங்காக உயர்த்தும் அந்த வெப்ப நிலையில் இருந்து கிட்டத்தட்ட 0 ஆக குறைகிறது இந்த சூழலில் நான் சொல்வது 6000 முதல் 70 வரை செல்கிறதா அல்லது 12000 முதல் 70 வரை செல்கிறதா அல்லது 12000 முதல் 0 வரை செல்கிறதா என்பது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது எனவே அடிப்படையில் 12000º வெப்பநிலையை கிட்டத்தட்ட உடனடியாகக் குறைக்க வேண்டும் எனவே நாம் பெறும் குளிரூட்டும் விகிதங்கள் மிக அதிகமானவை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் குளிரூட்டும் விகிதங்கள் வரிசையில் இல்லை 103 முதல் 105 Ks எனவே நாம் வெப்பநிலையிலிருந்து சூரியனின் வெப்பநிலைக்கு இரு மடங்காக செல்ல வேண்டும் பின்னர் அறையின் வெப்பநிலைக்கு 1 விநாடிக்கும் குறைவான நேரத்தில் செல்லவேண்டும் இது சில தனித்துவமான குளிரூட்டும் வீதமாகும் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது க்ரைனின் வளர்ச்சியை தடைசெய்கிறது அது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் க்ரைனின் வளர்ச்சியை தடை செய்தால் மட்டுமே அதற்கேற்ப நானோ அமைப்பு தொடர்ந்து செயலாக்க முடியும் எனவே நாம் தொடர்ந்து செயலாக்க விரும்பும் எந்த நானோ அமைப்பாக இருந்தாலும் சரி இது எப்போதும் அணுக்கருவுக்கும் வளர்ச்சிக்கும் இடையிலான போட்டியாகும் ஆகவே மிகப் பெரிய அளவிலான நியூக்ளியேஷன் இருக்கிறதா அல்லது மிக சிறிய அளவிலான வளர்ச்சி உள்ளதா என்பதை பொருத்து இங்கே ஒரு சூழ்நிலையை உருவாக்க விரும்புகிறோம் எனவே இதுதான் நாம் உருவாக்க விரும்பும் கலவையாகும் இதுதான் இந்த வகையான உயர் வெப்பநிலையுடன் ஆரம்பத்தில் செய்கிறோம் ஆரம்பத்தில் மிக விரைவான குளிர்ச்சியை மிகக் குறைந்த வெப்பநிலையில் தருகிறோம் அடையக்கூடிய வேகம் என்ன இந்த பிளாஸ்மா அவ்வாறு உருவாகியுள்ளதால் அதன் மிக உயர்ந்த வெப்பநிலை போன்றது எனவே குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் நடக்கிறது பின்னர் வெளியே வெற்றிடம் உள்ளது இது விரைவாக வெளியே தள்ளப்படுகிறது வெளியில் வெற்றிடம் இருப்பதால் இது விரைவாக வெளியேற்றப்படுகிறது எனவே இந்த இரண்டையும் இணைப்பதன் மூலம் ஆம் வழக்கமாக வெப்பத்தை வேகப்படுத்துகிறோம் அவை மாக் 1 முதல் மாக் 3 வரை இருக்கும் எனவே இது ஒலியின் வேகத்தை விட அதிகமாக உள்ளது நாம் மிக அதிக வேகத்தில் செல்லுகிறோம் எனவே இது பிளாஸ்மா உருவாகும் இடத்திற்கும் குளிரூட்டும் சப்ஸ்டிரேட் குளிரூட்டப்பட்ட சப்ஸ்டிரேட்க்கும் இடையிலான நேரத்தை மீண்டும் குறைக்கிறது இந்த தூரத்தை கடந்து செல்ல துகள்கள் எடுக்கும் நேரம் மிகவும் சிறியது காரணம் இந்த அதிக வேகம் எனவே நம்மிடம் உள்ள ஒரு பிரச்சினை துகள் அளவின் தாக்கம் நாம் அவ்வாறு பார்த்தால் இந்த துகள் அளவு மிக அதிகம் என்பதை நான் சுட்டிக்காட்டியுள்ளதை இங்கே காணலாம் இது 5 மைக்ரான்களுக்கும் குறைவானது 5 அல்லது 10 மைக்ரான்களுக்கும் குறைவானது மற்றும் மிகப் பெரியது 80 மைக்ரான் என்று சொல்வதை விட அதிகம் இதில் இரண்டு சிக்கல்கள் உள்ளன அதாவது இதற்கு இணங்க சில சிக்கல்கள் உள்ளன எனவே இங்குதான் துகள்கள் வருகின்றன இங்குதான் அவை வெளியே வருகின்றன எனவே இப்போது மிகச் சிறிய துகள்கள் நாம் இங்கே மிகச் சிறியதாக வைப்போம் மிகச் சிறிய துகள்கள் கிளாகிங்கை குறிக்கின்றன துப்பாக்கி கிளாகிங் செய்யப்படலாம் அந்தத் துகள்கள் வரும் இடம் கிளாகிங் செய்யப்படலாம் மிக நுண்ணிய துகள்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு துப்பாக்கியை கிளாக் செய்யும் எனவே இது வேலை செய்யாமல் போகலாம் வேறுவிதமாகக் கூறினால் பெரிய துகள்கள் இருந்தால் அந்த துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் துகள்கள் முழுமையாக உருகவில்லை நம்மிடம் இருந்தாலும் இப்போது போட்டியிடும் செயல்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒருபுறம் நம்மிடம் 10000 K உள்ளது மறுபுறம் நம்மிடம் 80 மைக்ரான் துகள் உள்ளது இது இப்போது ஒலியின் வேகத்தில் நகர்கிறது அல்லது ஒலியின் வேகத்தை விடவும் இலக்கை நோக்கி ஓடும் ஒருமுறை அது இலக்கை அடைந்தால் திரவ நைட்ரஜன் வெப்பநிலைக்கு குளிர்ச்சியடையும் இந்த துகள் உருகி இலக்கை அடையும் வரை உருகி இருக்க வேண்டிய மிகச் சிறிய நேரம் நம்மிடம் உள்ளது இது மிகவும் சிறிய நேரமாகும் நாம் அந்த பகுதியில் 10000K வெப்பநிலை வைத்தாலும் வெப்ப பரிமாற்றம் செய்ய சில வரையறுக்கப்பட்ட நேரத்தை எடுக்கும் எனவே பெரிய துகள்களுக்கு வெப்பம் துகளின் மேற்பரப்பில் இருந்து துகள் மையத்திற்கு செல்ல குறிப்பிட்ட நேரம் எடுக்கும் எனவே பெரிய துகள்களுக்கு வெப்பம் மையத்தை அடைய தேவையான நேரம் அதிகமாக இருக்கும் எனவே துகள் முழுவதுமாக உருகாமல் இருக்கும் முன்பே இலக்கை அடையலாம் எனவே நாம் படிக அளவை மாற்ற விரும்பினால் ஓரளவு உருகிய துகள் இருந்தால் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியாது நாம் 80 மைக்ரான் துகள்களை எடுத்துக் கொண்டால் அவை அனைத்தும் படிகங்கள் என்று நான் நினைக்கிறேன் அந்த 80 மைக்ரான் துகள் உள்ளே 1 அல்லது 2 கிரைன்கள் இருக்கலாம் பின்னர் நாம் 40 மைக்ரான் 80 மைக்ரான் படிக அளவு என்று பார்க்கிறோம் அது உருகவில்லை என்றால் இன்னும் எஞ்சியிருக்கும் 20 மைக்ரான் படிக அளவு உதவாது ஒருவேளை 20 மைக்ரான் உருகி திடீர் குளிரூட்டலின் காரணமாக நானோ கட்டமைப்பாக மாறும் ஆனால் மற்ற 20 மைக்ரான்கள் உருகவில்லை எனவே பாதி உருகுதல் நமக்கு உதவாது எனவே நாம் இங்கே பார்த்தால் நமக்கு உண்மையில் ஒரு வரம்பு உள்ளது நாம் இந்த எல்லைக்குள் இருக்க வேண்டும் எனவே பயன்படுத்தப்படும் துகள்களில் 10 முதல் 80 மைக்ரான் வரை 10 மைக்ரோமீட்டர் முதல் 80 மைக்ரோமீட்டர் வரை அளவுகள் இருக்க வேண்டும் எனவே இது ஒரு அளவு வரம்பாகும் இந்த செயல்முறையை திறம்பட செய்ய துகள் திறம்பட உருகி இந்த நானோ கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் இப்போது இந்த நுட்பம் மிகவும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் நாம் உருவாக்கிய மாதிரியில் நாம் உருவாக்கும் நுண் கட்டமைப்பு அதற்கு பல அளவிலான பரிமாணங்களைக் கொண்டுள்ளது அதற்கு அம்சம் என்று பொருள் அதனால் நாம் இந்த மல்டி ஸ்கேல் மணி மைக்ரோஸ்ட்ரக்சர் என்ன என்பதைக் காண விரும்புகிறோம் நாம் மல்டி ஸ்கேல் என்று சொல்கிறோம் ஏனெனில் முதலில் ஸ்ப்ளாட் என்று ஒன்று உருவாகிறது எனவே ஸ்ப்ளாட் என்பது ஏதோ சிதறியது மற்றும் உண்மையில் என்ன நடக்கிறது என்ற கருத்தை இது உணர்த்துகிறது நாம் ஒரு துகள் எடுக்கிறோம் எனவே துகள் சுற்றி உள்ளது பின்னர் நாம் அதை உருக்கி விட்டோம் எனவே நம்மிடம் சிலவற்றைக் கொண்டிருக்கிறோம் திடப்பொருளைக் காட்டிலும் குறைந்த அடர்த்தியுடன் கூடிய திரவ பொருள் எனவே இது கொஞ்சம் அதிக இடத்தைக் கொண்டுள்ளது பின்னர் ஒரு மேற்பரப்பைக் கொண்டிருக்கிறது அது பாதிக்கப் போகிறது எனவே அது சப்ஸ்டிரேட் எனவே இந்த துகள் மேற்பரப்பில் நாம் ஒரு ஸ்ப்ளாட்டைக் கொண்டிருக்கும்போது அது அந்த மேற்பரப்பில் ஸ்ப்ளாட்டர்களைப் பிரிக்கிறது அது ஒரு ஸ்ப்ளாட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது வரும் ஒவ்வொரு துளியும் ஒரு பிளவை உருவாக்குகிறது எனவே அங்கே ஒரு ஸ்ப்ளாட் உள்ளது இங்கே ஒரு ஸ்ப்ளாட் உள்ளது அதன் மேல் ஒரு ஸ்ப்ளாட் உள்ளது அது போன்ற ஒரு ஸ்ப்ளாட் உள்ளது எனவே நீங்கள் ஸ்ப்ளாட் உருவாக்கிய பின் ஒரு ஸ்ப்ளாட் வைத்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் வழக்கமாக பல ஸ்ப்ளேட்களைக் கொண்டிருப்பீர்கள் உண்மையில் முழு செயல்முறைகளும் உங்களிடம் உள்ளன மேலும் அந்த ஸ்ப்ளாட்டுகள் ஒன்றோடொன்று அழுத்தப்படுகின்றன எனவே இது முடிந்ததும் நுண்ணோக்கியில் கவனமாகப் பார்த்தால் அந்த எல்லைகளை நாம் அடையாளம் காண முடியும் இங்கே இந்த எல்லை மேற்பரப்பில் இருந்து தெரியும் என்பதைப் பொறுத்து மயக்கமாகக் காண முடியும் நாம் எல்லைகளைக் காண முடியும் என்பது நல்ல விஷயம் அது நுண் கட்டமைப்பின் ஒரு நிலை எனவே அது ஒரு பெரியதாக இருக்கலாம் எனவே அந்த ஸ்ப்ளேட்டுகளுக்கு இடையில் மிகவும் மங்கலான எல்லையுடன் ஒரு சில மைக்ரான் அளவிலான ஸ்ப்ளாட்டைப் பார்க்கலாம் ஆனால் அந்த ஸ்ப்ளாட் நானோ படிக நுண் கட்டமைப்பைக் கொண்டுள்ளது ஆகவே ஸ்ப்ளேட்டுகளுக்கு இடையிலான இடைமுகம் ஆக்ஸிஜன் இல்லாததாக இருப்பது மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்துகொள்வோம் அப்போதுதான் அது ஒரு ஸ்ப்ளாட்டிற்கும் மற்ற ஸ்ப்ளாட்டிற்கும் இடையில் நல்ல சரியான பிணைப்பை உருவாக்குகிறது நமக்கு ஆர்கான் வளிமண்டலம் இருப்பதால் இது நிறைவேற்றப்படுகிறது எனவே ஆர்கான் வளிமண்டலம் ஆக்ஸிஜனேற்றத்தைத் தடுப்பதை உறுதிப்படுத்த உதவுகிறது அங்கு நடக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த உருகிய துகள் நம்மிடம் உள்ளது இது போன்ற மிக அதிக வேகத்தில் வருகிறது நான் மாக் 1 முதல் மாக் 3 வரை சொன்னேன் பின்னர் சென்று மோதுகிறது எனவே ஒரு முறை இயங்குதளங்கள் குளிர்ச்சியாக இருக்கும்போது கூட அடுத்த ஸ்ப்ளாட் வந்து அதைத் தாக்கும் எனவே ஸ்ப்ளாட் முதல் ஸ்ப்ளாட் வரை ஸ்ப்ளாட் இடையே ஒரு சின்டரிங் நடக்கிறது அதனால்தான் ஸ்ப்ளேட்டுகளுக்கு இடையில் இடைவெளி இல்லை அவை ஒன்றின் மேல் ஒன்றைத் தாக்கியதற்காக அவை ஒன்றோடொன்று மோதுகின்றன இது ஒரு மாறும் சின்டரிங் ஆகும் ஒன்று திடப்படுத்துகிறது மற்றொன்று அதை உறுதிப்படுத்துகிறது எனவே மூன்றாவது ஒன்று அதைத் தாக்கும் அது ஓரளவு உருகி ஓரளவு திடமாக இருக்கிறது அது அனைத்தும் ஒரே இடத்தில் ஒன்றாக வருகிறது எனவே இது நடந்துகொண்டிருக்கும் டைனமிக் சின்டரிங் ஆகும் நான் சொன்னது போல் இது பெரிய அளவில் உள்ளது எனவே மிகப் பெரிய அளவில் இந்த இடைப்பட்ட பிளவு எல்லைகள் உள்ளன சிறிய அளவில் அந்த ஸ்ப்ளேட்டுகளுக்குள் ஒரு நானோ அமைப்பு உள்ளது எனவே இது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இப்போது இங்கே சப்ஸ்டிரேட் கிடைத்துள்ளது எனவே இது நம்மிடம் இருந்த சப்ஸ்டிரேட் இதன் மேல் ஒரு அடுக்கு கிடைத்துள்ளது இந்த அடுக்கு இந்த தடிமன் கொண்டது எனவே அது நமக்கு கிடைத்த அடுக்கு அந்த அடுக்கு ஒரு பிளவு கட்டமைப்பைக் கொண்டுள்ளது இது இடை ஸ்ப்ளாட் எல்லைகளைக் கொண்டுள்ளது அவை ஆக்ஸிஜன் ஆக்சைடு இலவசமாக எந்தவொரு போரோசிட்டியும் இல்லாமல் தொடர்கின்றன மேலும் இது ஒரு நானோ அமைப்பைக் கொண்டுள்ளது இப்போது சப்ஸ்டிரேட் மிகவும் பெரிய சப்ஸ்டிரேட் substrate ஆக இருக்க முடியும் என்று நான் சொன்னது போல் ஒரு அழகான பெரிய மாதிரியை ஒரு சப்ஸ்டிரேட் ஆக வைத்திருக்க முடியும் ஏனெனில் இது ஒரு துப்பாக்கி இது இங்கே உட்கார்ந்து அதன் மீது பொருட்களை தெளிக்கிறது இது ஸ்ப்ரே பெயிண்டிங்கின் அதிநவீன பதிப்பைப் போன்றது ஆனால் அடிப்படையில் நாம் இதைச் செய்கிறோம் மற்றும் மிக அதிக வெப்பநிலையில் உள்ள பிளாஸ்மா மற்றும் சில உருகிய பொருள்களைக் கொண்டு மாதிரியை உருவாக்கலாம் எனவே மாதிரி என்பது ஒரு தடிமனான அடுக்கு போன்றது இந்த சப்ஸ்டிரேட் மேல் உருவாக்கலாம் மற்றும் தெர்மல் கிரேடியண்ட் தொடர்ந்து செயலாக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த மாதிரியை நாம் குளிர்ச்சியாக வைத்திருக்க முடியும் மேலும் இந்த பிளாஸ்மாவுடன் இந்த தடிமனுடன் அதை சூடாக்கிக் கொள்ளலாம் அது தடிமனாகவும் இருக்க முடியும் எனவே நான் சொன்னது போல் பல மில்லிமீட்டர் தடிமனான அடுக்குகளை உருவாக்கலாம் அதைச் செய்தவுடன் நாம் கவனமாக இயந்திரம் செய்து அந்த அடுக்கை அகற்றலாம் மேலும் நீங்கள் அந்த அடுக்கை அகற்றலாம் மேலும் அந்த அடுக்குடன் பல்வேறு விஷயங்களைச் செய்யலாம் எனவே நாம் இங்கே பார்த்தால் நாம் பேசியது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட வகையான நுட்பத்தையும் அதைப் பயன்படுத்துவதற்குத் தேவையான நிபந்தனைகளையும் என்ன செய்ய முடியும் என்பதற்கான பொதுவான யோசனை நான் இங்கே ஒரு குறிப்பு தருகிறேன் வெற்றிட பிளாஸ்மா ஸ்பிரே நுட்பத்தின் மூலம் பல்க் நானோ கட்டமைக்கப்பட்ட அலுமினிய அலாய் கூறுகளின் தொகுப்பு இது ஆக்டா மேட் பேப்பர் எனவே இது ஒரு நல்ல பத்திரிகை மற்றும் விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன எனவே அவர்கள் உண்மையில் ஒரு அலுமினிய அலாய் உடன் பணிபுரிந்ததை இங்கே காணலாம் எனவே அவர்கள் ஒரு அலுமினிய அலாய் மூலம் பணிபுரிந்துள்ளனர் அதாவது என்ன அவை உண்மையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கூறுகளைக் கொண்ட தூளைக் கொண்டுள்ளன எனவே கூறுகளை கலக்கலாம் இன்சிட்டுவில் அலாய் உருவாக்கலாம் நாம் ஒரு அலாய் மூலம் தொடங்க வேண்டியதில்லை எனவே அலுமினியத்தை சில சதவிகிதம் அல்லது வேறு சில கூறுகளுடன் விரும்புகிறோம் நாம் அலுமினியப் பொடியை எடுத்துக்கொள்வோம் எடையைப் பொறுத்து விகிதாசார எடையை எடுத்துக்கொள்வோம் மற்ற தூளின் விகிதாசார அளவை எடுத்து பின்னர் அவற்றைக் கலக்கலாம் எனவே இங்கே செய்யும் தூள் விநியோகத்தில் நாம் உண்மையில் கலப்பு தூளை வைக்கலாம் எனவே கலப்பு தூள் இந்த வழியில் வரலாம் எனவே கலப்பு தூள் இந்த வழியில் வரலாம் அது உருகும் அது சென்று சப்ஸ்டிரேட்டை தாக்கும் எனவே இங்கே அலாய் வேண்டும் எனவே ஆம் ஒரு தூய மெட்டீரியல் அல்லது அலாய் வைத்திருக்க முடியும் இது இங்கே உருவாகலாம் எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றாள் ஒரு அலுமினிய அலாய் வைத்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் பல்க் நானோ கட்டமைக்கப்பட்ட மாதிரிகளை அதில் இருந்து பெற முடிகிறது உண்மையில் அவர்கள் விஷயத்தில் அவர்கள் ஒரு வெற்று உருளையை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் ஒரு பெரிய வெற்று உருளையை எடுத்து அதன் மேற்பரப்பில் மாதிரியை உருவாக்குகிறார்கள் நான் சொன்னது போல் அப்படித்தான் இந்த உருளை உள்ளது அதன்மீது வரைவதற்கு முடியும் அதனால்தான் திரவ நைட்ரஜன் முதலியன பாயலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட தடிமன் கொண்ட மாதிரியைப் பெறலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட தடிமன் கொண்ட இந்த மாதிரியை நாம் பெறலாம் எனவே நாம் ஒரு உருளையான சப்ஸ்டிரேட் மேல் ஒரு உருளை மாதிரியைப் பெறலாம் பின்னர் அதை மெஷினிங் செய்யலாம் எனவே நான் அதை மெஷினிங் செய்தவுடன் அதில் இருந்து பல்வேறு துண்டுகளை பெறலாம் நாம் மொத்தமாக துண்டுகளை ரேடியலி மெஷினிங் செய்யலாம் எனவே அது போன்ற மாதிரி துண்டுகளை நாம் பெறலாம் எனவே இது மிகவும் பெரிய மாதிரியாகும் பின்னர் நாம் எத்தனை என்பதை அடிப்படையாகக் கொண்டு எத்தனை சாம்பிளை தீவிரமாகப் பெறலாம் நாம் இங்கே வைத்திருக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில் சில மாதிரிகளை சில எண்ணிக்கையிலான மாதிரிகளைக் கொண்டிருக்கலாம் எனவே எதுவாக இருந்தாலும் இது இது 20º கோணச் சிதறல் என்று நாம் சொன்னால் அதில் இருந்து 18 மாதிரிகளை பெறலாம் எனவே 18 மாதிரிகள் என்பது நல்ல விஷயம் எனவே 20º அகல மாதிரிகள் இருந்தால் நம்மிடம் 18 மாதிரிகள் உள்ளன எனவே தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் ஒரே நேரத்தில் 18 மாதிரிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன அந்த டைமென்ஷன்ஸ் எதையும் சொல்லக்கூடும் எனவே இந்த டைமென்ஷன்ஸ்சை நான் சொன்னது போல் இது 20 சென்டிமீட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை வழங்க எனக்குத் தெரியாது இது 0 5 சென்டிமீட்டராக இருக்கலாம் அது போன்ற ஒன்று எனவே நம்மிடம் 18 மாதிரிகள் உள்ளன அவை 0 5 சென்டிமீட்டர் தடிமன் கொண்டவை எனவே அது 5 மில்லிமீட்டர் தடிமன் மற்றும் 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரே சூழ்நிலையில் ஒரே வளிமண்டலத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளன எனவே நாம் எதை உருவாக்கினோமோ இப்போது எல்லா நடைமுறை நோக்கங்களுக்காகவும் கிடைத்துள்ளன இந்த அளவிலான பெரிய அளவிலான 18 ஒத்த மாதிரிகள் நான் இங்கு குறிப்பிடுகிறேன் இது நாம் வேலை செய்ய மிகவும் குறிப்பிடத்தக்க சாதனை அங்கு மீண்டும் உருவாக்க கூடிய மாதிரிகள் செய்யலாம் அதிலிருந்து மாதிரி பிஹேவியர்யை அதிக நம்பிக்கையுடன் படிக்கலாம் எனவே நாம் இதை வைத்து டென்சைல் சோதனை மாதிரிகளை உருவாக்கலாம் அல்லது நாம் உருவாக்க விரும்பும் வேறு எந்த மாதிரியையும் செய்யலாம் அதிலிருந்து ஒரு கருவியை கூட உருவாக்கலாம் இதை நாம் ஒருவிதமான ட்ரில் பிட்டாக மாற்றலாம் நான் உங்களுக்கு ஒரு ட்ரில் பிட்டின் உதாரணத்தை தருகிறேன் அதிலிருந்து வேறு ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யலாம் ஆனால் இது போதுமானது இது நமது கையில் வைத்திருக்கக்கூடிய ஒன்று அதிலிருந்து நாம் ஒரு ஸ்க்ரூடிரைவரை உருவாக்கலாம் அதிலிருந்து கத்தியை உருவாக்கலாம் நாம் பெற்ற இந்த மாதிரியிலிருந்து நேரடியாக உருவாக்கக்கூடிய எந்தவொரு விஷயமும் அதை எந்தவொரு தொழில்துறை உற்பத்தி செயல்முறைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் மேலும் நாம் இந்த மாதிரியான மாதிரியை உருவாக்க முடியும் இதன் பொருள் உற்பத்தியை அதிலிருந்து உருவாக்க வேண்டும் மேலும் நான் சொன்னது போல் இந்த பிரச்சினைகள் அனைத்தும் கிடைத்தன நான் முதலில் குறிப்பிட்டேன் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டில் நான் முதலில் குறிப்பிட்ட அனைத்து சவால்களும் மறுக்கப்படுகின்றன எனவே மேற்பரப்பு கலவை ரிஆக்டிவிடி ஒரு ஆர்கான் வளிமண்டலத்தைக் கொண்ட பிரச்சினை அல்ல துகள்களுக்கு இடையிலான எல்லை ஒரு பிரச்சினை அல்ல ஏனெனில் அதிக வேகத்தை பெற்றுள்ளோம் எனவே துகள்களுக்கு இடையில் ஒரு நல்ல எல்லையை உருவாக்கும் அந்த ஸ்ப்ளாட் மாதிரி மாறுபாட்டிற்கான சீரான மாதிரி குறைவாக இருக்க வேண்டும் ஆமாம் மாதிரிகளுக்கு இடையில் எந்த மாறுபாடும் இல்லாமல் 18 மாதிரிகள் இங்கு கிடைத்துள்ளன போரோசிட்டி என்பது கிட்டத்தட்ட இல்லை என்றும் அறியப்படுகிறது ஏனெனில் உருகிய பொருளின் மேல் மீண்டும் உருகிய பொருளைத் தாக்குகிறோம் எனவே மிக உயர்ந்த வேகத்தில் ஒருவித டைனமிக் சின்டரிங் நாமினல் சின்டரிங் செயல்பாட்டில் செய்வதைப் போல நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை அங்கு தூள் அழுத்தத்தை ஹீரோ மேலும் வெப்பமாக்கலைச் செய்கிறோம் அது இங்கே அப்படி இல்லை அது சூடாக வந்து கொண்டிருக்கிறது அது உருகி வருகிறது மற்றும் ஒரு ஸ்ப்ளாட்டின் தாக்கம் மற்றொரு ஸ்ப்ளாட்டில் தாக்கம் காரணமாக அழுத்தம் ஏற்படுகிறது எனவே கிட்டத்தட்ட இந்த நிபந்தனைகள் சவால்களாக நான் குறிப்பிட்ட அனைத்து நிபந்தனைகளும் இந்த நுட்பத்தில் கவனிக்கப்பட்டுள்ளன எனவே அவர்கள் இதை ஒரு அலுமினிய அலாய் மூலம் செய்கிறார்கள் பின்னர் அவர்கள் சில இயந்திர பண்புகளைப் படிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சில சுவாரஸ்யமான முடிவுகளைக் காட்ட முடிகிறது எனவே வாய்ப்பு கிடைத்தால் இந்த குறிப்பைப் பாருங்கள் எனவே சுருக்கமாக நானோ அமைப்பைக் கொண்ட மொத்த மாதிரியை நேரடியாக உருவாக்குவதற்கு குறிப்பிடத்தக்க மதிப்பு உள்ளது நானோ கட்டமைப்பைக் கொண்ட ஒரு மொத்த மாதிரியை உருவாக்குவதற்கு விஞ்ஞான ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிறைய மதிப்பு உள்ளது என்பதை நாங்கள் மிகத் தெளிவாக நிறுவுகிறோம் ஒரு வகை தெர்மல் ஸ்ப்ரே நுட்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பிளாஸ்மா ஸ்ப்ரே நுட்பம் செய்ய இது உதவுகிறது இது நானோ கட்டமைப்பைக் கொண்ட மொத்த மாதிரிகளின் தொகுப்பை செயல்படுத்துகிறது மேலும் இது மற்ற நுட்பங்களுடன் தொடர்புடைய பல சவால்களை சமாளிக்கிறது அவை சிறிய அளவிலான நானோ கட்டமைப்பிலிருந்து தொடங்கி பின்னர் அதை ஒன்றாக இணைக்க முயற்சிக்கின்றன நாம் மற்ற நுட்பங்களைப் பற்றி பேசினோம் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேசன் பற்றி பேசினோம் இப்போது சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேசன் மூலம் இயற்கையால் அந்த மாதிரியை பல முறை சிதைக்க வேண்டும் இது பெரிய அளவிலான மாதிரி அல்ல நம்மால் ஒரு பெரிய உருளையை எடுத்து பல முறை சிதைக்க முயற்சிக்க முடியாது அந்த மாதிரியை சிதைக்கத் தேவையான ஆற்றலின் அளவு மிகப் பெரியதாக இருக்கும் அதைச் செய்வதற்கான இயந்திரங்கள் இல்லை எனவே இது ஒப்பீட்டளவில் மேக்ரோஸ்கோபிக் மாதிரி இது ஒரு தூள் மாதிரியைக் கொண்டிருப்பதாகக் கூறப்படுவது ஒரு நுண்ணிய மாதிரி அல்ல ஆனால் அங்கே நாம் மெல்லிய பரிமாணங்களுக்கு னால்ட் ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படுகிறோம் 2 மில்லிமீட்டர் தடிமனான மாதிரியுடன் நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் எனவே நாம் அதை என்ன செய்ய முடியும் என்பதற்கும் தடிமனுடன் கூடுதலாக மாதிரியின் அளவிற்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் மேலும் உயர் அழுத்த டார்சன் கூட இது ஒரு சிறிய மாதிரியாக இருக்கும் இது இரண்டு பக்கங்களிலும் நடத்தப்பட வேண்டும் பின்னர் பல வழிகளில் முறுக்கப்பட்டிருக்கும் எனவே மீண்டும் 20 சென்டிமீட்டர் மாதிரிகள் 50 சென்டிமீட்டர் மாதிரிகள் அந்த சூழ்நிலையில் நாம் செய்யப் போவதில்லை நாம் பேசும் இந்த தேவைகளை வேறு பல வழிகளில் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் என்றாலும் அங்கு எல்லைகள் எதுவும் இல்லை மேற்பரப்பில் சிறந்த கட்டுப்பாடு உள்ளது போரோசிட்டி இல்லை எனவே அதை அளவு அளவின் அடிப்படையில் ஒரு இடைநிலை வழியாக நினைக்கலாம் மேலும் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேசன் வகையான நுட்பங்களைப் பயன்படுத்தி நாம் உரையாற்றக்கூடிய இடைநிலை அளவு ஆனால் சிவியர் பிளாஸ்டிக் டிபர்மேசன் பற்றி நாம் பேசியபோது இந்த வரம்பு உள்ளது மேக்ரோஸ்கோபிக் மாதிரிகள் தயாரிப்பது தொழில்துறை அளவிலான மாதிரிகள் தயாரிப்பது என்பது ஒரு சிக்கல் இங்கே வெற்றிட பிளாஸ்மா ஸ்ப்ரே நுட்பத்துடன் அந்த சிக்கலைக் கொண்டிருக்கவில்லை நாம் உண்மையில் இந்த பெரிய அளவிலான மாதிரியை உருவாக்கலாம் எனவே அது ஒரு நல்ல அம்சமாகும் எனவே அவை இந்த நுட்பத்திற்கான சிறப்பம்சங்கள் மற்றும் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பை வழங்கியுள்ளேன் எனவே தயவுசெய்து அதைப் பாருங்கள் அதுதான் இன்றைய வகுப்பு நமது அடுத்த வகுப்பில் வேறு எதையாவது பார்ப்போம்